ஏகுஇவளென்ஸ் ஆப் தி ஹெய்சென்பெர்க் அண்ட் தி ஷ்ரோடிங்கர் பார்முலாசன்ஸ் மேத்தமேட்டிக்கல் ப்ரீலிமினரிஸ் குவாண்டம் இயக்கவியலில் நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டது குவாண்டம் இயக்கவியலுக்கான ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறையாகும் இது அடிப்படையில் இயக்கவியல் அளவுகளைக் குறிக்கும் மெட்ரிசசை உள்ளடக்கியது இயக்கத்தின் சமன்பாடு கிளாசிக்கல் சமன்பாட்டிற்கு சமமாக இருந்தது குவாண்டம் நிலை xp pxiI அடையாள மெட்ரிஸாக குறிப்பிடப்பட்டது ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறையிலிருந்து மேற்பரப்பில் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் ஷ்ரோடிங்கரின் Schrödinger's அணுகுமுறையான மற்றொரு அணுகுமுறையையும் நான் கற்றுக்கொண்டேன் இந்த அணுகுமுறையில் என்ன நடக்கிறது என்றால் துகள் ஒரு அலை செயல்பாட்டைக் கொண்டுள்ளது ψ அதனுடன் தொடர்புடையது எண் 2 ஷ்ரோடிங்கரின் Schrödinger's சமன்பாடு எனப்படும் அலை சமன்பாடு உள்ளது மேலும் 3 எல்லை நிபந்தனையால் தீர்மானிக்கப்படும் ஐகேன் மதிப்புகள் ஆற்றல்களைக் கொடுக்கும் எனவே இந்த இரண்டும் மிகவும் மாறுபட்ட அணுகுமுறைகள் ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால் எளிய ஹார்மோனிக் ஆஸிலேட்டர்களுக்கு இருவரும் ஒரே பதில்களைத் தருகிறார்கள் இருவரும் ஒரே பதிலைக் கொடுப்பது வெறும் தற்செயலானதா அல்லது ஆழ்ந்த அர்த்தம் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அல்லது இந்த 2 அணுகுமுறைகளும் அவை வேறு வழியில் குறிப்பிடப்படுகின்றனவா அடுத்த 2 விரிவுரைகளில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது உண்மையில் குவாண்டம் இயக்கவியலுக்கான ஹைசன்பெர்க்கின் Heisenberg's அணுகுமுறையும் குவாண்டம் இயக்கவியலுக்கான ஷ்ரோடிங்கரின் Schrödinger's அணுகுமுறையும் ஒன்றே ஒன்றுதான் ஷ்ரோடிங்கரின் Schrödinger's அணுகுமுறையில் அளவுகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன என்பதையும் இது கற்பிக்கும் எடுத்துக்காட்டாக இயங்குவிசை மற்றும் பலவற்றிற்கான ஆபரேட்டர்களை எழுதுவோம் மேலும் இந்த விரிவுரையில் நான் செய்யப்போகும் கணித தயாரிப்பு சிறிது தேவைப்படுகிறது எனவே இந்த விரிவுரை அடிப்படையில் ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டின் தீர்வுகள் தொடர்பான சில கணித அம்சங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவே முதலில் நான் பேச விரும்புகிறேன் அலை செயல்பாடுகளின் ஆர்த்தோ இயல்பானது முதல் ஆர்த்தோவில் நாம் செங்குத்தாக இருப்பதைக் குறிக்கும் பண்புதான் இயல்புநிலையை விளக்குகிறேன் எனவே முதலில் நான் இந்த ஆர்த்தோ நடத்தை அல்லது 2 வழி செயல்பாட்டின் செங்குத்து நடத்தை பற்றி பேசப்போகிறேன் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு அலை செயல்பாடு m இருந்தால் நான் ஒரு பரிமாணத்திற்கு என்னை கட்டுப்படுத்தப் போகிறேன் யோசனை என்பது ஒரு பரிமாணத்தை எளிதாக்கும் கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவதாகும் mxnதயாரிப்பு m மற்றும் n ஆகியவை ஒருங்கிணைந்த ஆற்றல் மட்டத்திற்கான 2 குறியீடுகளாக இருந்தால் m ≠ n என்றால் 0 க்கு சமம் எனவே இதை நான் அலை செயல்பாட்டின் ஆர்த்தோகனல் பண்பு என்று அழைக்கப் போகிறேன் m n என்று சொல்லும்போது நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நான் கொஞ்சம் விளக்கப் போகிறேன் இதன் அளவு என்னவென்றால் mth நிலை தொடர்பான ஆற்றலை ஆற்றல் தொடர்புபடுத்தினால் nth நிலை தொடர்பான ஆற்றலுடன் சமமாக இருக்காது எனவே இது அலை செயல்பாட்டின் ஆர்த்தோகனல் பண்பு ஆகும் இது திருப்தி அடையப் போகிறது இயல்பான வழிமுறைகள் மற்றும் இரண்டாவது புள்ளிகளை நான் விளக்குகிறேன் அதே n nxndx இது ψ2dx க்கு சமம் என்று 1 ஆக இருக்கும் நாம் குணகத்தை மாறிலி தேர்வு செய்கிறோம் நாம் மாறிலி முன் மற்றும் அது 1 உடன் தொகையீடப்பட்டுள்ளது மேலும் தொகையீடு எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது ∞ முதல் இதேபோல் ஆர்த்தோகனல் நடத்தையிலும் ∞ முதல் ஆகும் எனவே சாதாரண பகுதி நான் நடைமுறைக்கு வரும் இயல்பு நிலைக்கு வருவேன் இந்த அலை செயல்பாடுகள் ஆர்த்தோகனல் என்று ஆர்த்தோகனாலிட்டி நான் மேலே விளக்கிய விதத்தின் அர்த்தத்தில் பின்வருமாறு எனவே அதை நிரூபிப்போம் எனவே இதை நிரூபிக்க ஷ்ரோடிங்கரின் Schrödinger's சமன்பாடுகள் 22md2mdx2VxmEm எடுத்துக்கொள்வோம் நான் எடுத்துக்கொண்டால் அது அனைத்து உண்மையான அளவுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் 22md2m dx2V என்பது உண்மையான mx என்பது E என்பது உண்மையான m எனவே m க்கு ஒரு ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டை எழுதியுள்ளோம் இது சிக்கலான இணைவு மற்றும் அலை செயல்பாடாகும் எனவே இப்போது நான் நிரூபிக்கப் போகிறோம் நாம் நிரூபிக்க வேண்டியது என்றால் இப்போது EmEn என்பதை mx mxdx0 ஆக நிரூபிக்கவும் எனவே nth நிலைக்கு சமன்பாட்டை எழுதுவோம் 22md2ndx2VxnEnn dx ஐ விட இடது தொகையீடுலிருந்து m ஆல் பெருக்க வேண்டும் இதுதான் நான் மேற்கொண்டு வரும் செயல்பாடு எனவே இந்த சமன்பாட்டை 22m ∞md2ndx2dx ∞mVxndxEn ∞mxndx என எழுதலாம் அனைத்து ஒருங்கிணைப்பும் ∞ முதல் எனவே இது சமன்பாடு எண் 1 இந்த நியதியின் முதல் நியதி எளிமையாக்குகிறேன் இதை நான் 22m ∞ddxψmdndxdx22m ∞dmdxdndxdx என எழுத முடியும் முதல் காலத்தை முழுமையாக தொகையீட முடியும் பின்னர் மற்றும் அவற்றின் வழித்தோன்றல்கள் அனைத்தும் 0 க்குச் செல்கின்றன ஏனெனில் இந்த நியதி x ஆக இருப்பதால் 0 ஆக இருக்கும் எனவே முதல் நியதியை 22m ∞dmdxdndxdx என மட்டுமே எழுத முடியும் எனவே இந்த தொகையீடுற்குப் பிறகு நான் ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டை 22m ∞dmdxdndxdx ∞mVxndxEn ∞mndx என எழுதலாம் நான் முன்பு செய்த m 22md2mdx2VxmEmm க்கான சமன்பாட்டை இப்போது எழுதுகிறேன் இப்போது நான் செய்யப்போவது அதை வலது பக்கத்திலிருந்து n ஆல் பெருக்கி ∞ ஐ dx உடன் தொகையீடுவதாகும் எனவே இந்த சமன்பாடு இப்போது 22m ∞d2mdx2ndx ∞mVxndxEm ∞mndx இந்த நியதி 22m ∞dmdxdndxdx க்கு சமம் என்பதை நான் முன்பு செய்த அதே தந்திரத்தால் மீண்டும் காட்ட முடியும் நீங்கள் ஒரு d y d x ஐ வெளியே எடுத்து அதையே விரிவாக்குங்கள் எனவே இந்த 2 சமன்பாடுகளையும் நான் பெற்றுள்ளேன் அவற்றை எண் 1 என மாற்றியமைக்கிறேன் இது ஒன்று நான் மேலே எழுதியது மற்றும் எண் 2 இந்த சமன்பாடு எனவே எனக்கு22m ∞dmdxdndxdx ∞mVxndxEn ∞mndx இது எனது சமன்பாடு எண் 1 மற்றும் சமன்பாடு எண் 2 22m ∞dmdxdndxdx ∞mVxndxEm ∞mx மேலே ஸ்டார் இருக்க வேண்டும் மேலும் d x ndx உள்ளது இது எனது சமன்பாடு எண் 2 1 இலிருந்து 2 ஐக் கழிக்கவும் நீங்கள் கழிக்கும்போது முதல் ஒன்று ரத்துசெய்யப்படுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே இரண்டாவது நியதியும் செய்கிறது எனவே நமக்கு எஞ்சியிருப்பது இடது புறத்தில் 0 ஆகும் மற்றும் ∞mndx க்கு சமம் இப்போது நீங்கள் EmEn என எழுதலாம் என்றால் En Em≠0 ஐக் குறிக்கும் அது உடனடியாக Em ∞mndx0 என்று பொருள் ஆகையால் அலை செயல்பாடுகளின் ஆர்த்தோகனாலிட்டியின் முதல் பண்பு நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் இது எங்களுக்கு பின்னர் தேவைப்படும் ஒரு விஷயம் இது ஷ்ரோடிங்கரின் Schrödinger's சமன்பாட்டின் விஷயத்தில் எப்போதும் உண்மையாக இருக்கும் ஏனெனில் ஷ்ரோடிங்கர் Schrödinger சமன்பாட்டின் தீர்வுகள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஐகேன் செயல்பாடுகளின் ஐகேன் மதிப்புகள் வேறுபட்டவை அவை ஆர்த்தோகனல் ஆகும் எண் 2 இது நாம் செயல்படுத்தப் போகும் பண்பு இயல்பு இது பின்னர் முக்கியத்துவம் பெறும் நான் விளக்கமளிக்கும் இயல்புநிலை குறித்து விவாதிப்பேன் எனவே mndx0 க்கான EmEn ஐ ஏற்கனவே பார்த்தோம் அதே குறியீட்டு பயன்முறை வர்க்கம் dx 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று அந்த தொகையீடு நாங்கள் செயல்படுத்தப் போகிறோம் ஒருவேளை இது 1 இல்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே n2dx சில எண் C க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் பழையதை விட சமமான ஒரு புதிய nஐ நான் எப்போதும் வரையறுக்க முடியும் இந்த பழைய nxC ஐ எழுத அனுமதிக்கிறேன் எனவே இந்த இயல்பான நிலை செயல்படுத்தப்படப்போகிறது வேறுபட்ட சமன்பாட்டின் தீர்வை நான் எப்போதும் மாறிலி மூலம் பெருக்க முடியும் எனவே நான் அதை மறுவரையறை செய்ய முடியும் எனவே இயல்புநிலை செயல்படுத்தப்படுகிறது பொதுவாக நான் mxnxdxmn அதாவது mn என்பது ரோநெக்கர் டெல்டா என்று எழுதப் போகிறேன் எனவே m≠n என்றால் பக்கத்தில் நான் mn0என எழுதுவேன் மற்றும் mn என்றால் 1 க்கு சமம் ஆகவே எங்களிடம் ஒன்று ஆர்த்தோகனாலிட்டி பண்பு பற்றி விவாதிக்க வேண்டும் எண் 2 ஒரு வழக்காறு அலை செயல்பாடுகளில் இயல்புநிலையைச் செயல்படுத்தப் போகிறது மூன்றாவது நான் மீண்டும் தேவைப்படும் அலை செயல்பாடுகளின் முழுமை இது மூன்றாவது பண்பு அதுதான் நான் ஷ்ரோடிங்கரின் Schrödinger's சமன்பாட்டை 22md2ndx2VxnEnn எழுதும் போது n இன் தொகுப்பு 1 முதல் அனைத்து வழிகளிலும் இயங்கும் வரை முழுமையானது நான் அதை நிரூபிக்கவில்லை எனவே நீங்கள் அதைக் கருதிச் சொல்லலாம் இதன் பொருள் என்னவென்றால் எந்தவொரு முழுமையும் எந்தவொரு செயல்பாடும் பொதுச் செயல்பாட்டை திருப்திப்படுத்துகிறது அதே எல்லை நிபந்தனைகளை வலியுறுத்துகிறது n தொகுப்பு n இன் அடிப்படையில் fx∑Cnn ஆக விரிவாக்கப்படலாம் உங்கள் கணிதத்திலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் இது ஒரு ஃபோரியர் தொடரைப் போன்றது அங்கு நாம் கருதுகிறோம் சைன் செயல்பாடு கொசைன் செயல்பாடு மற்றும் அதிவேக செயல்பாடு ஆகியவை அந்த கால செயல்பாடுகளுக்கான முழுமையான தொகுப்பை உருவாக்குகின்றன என்று இந்த நியதியை நீங்கள் முன்பு கேள்விப்பட்டிருக்கலாம் எனவே இங்கே கால இடைவெளியின் எல்லை நிபந்தனைகள் உள்ளன எல்லை நிபந்தனை திருப்தி என்பது nஆல் திருப்தி அடைகிறது உதாரணமாக ஒரு பெட்டியில் துகள் என்று சொல்வோம் எனவே ஒரு பெட்டியில் உள்ள துகள் நீங்கள் அலை செயல்பாட்டை நினைவு கூர்ந்தால் இந்த செயல்பாடு இரண்டாவது ஒன்று இது போன்றது மூன்றாவது ஒன்று இது போன்றது மற்றும் பல இது ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகிறது என்று கருதுகிறோம் எனவே x 0 மற்றும் x L எல்லைகளில் மறைந்துபோகும் எந்தவொரு தன்னிச்சையான செயல்பாடும் இது ∑f ஐ fxCn என எழுதலாம் இந்த அலை செயல்பாடுகளை நாங்கள்nπLx செயல்பாடுகள் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இது எல்லை நிலையை பூர்த்தி செய்கிறது மற்றும் Cn ஐ தீர்மானிக்க முடியும் எனவே இது ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகிறது என்பதாகும் இப்போது அலை செயல்பாடுகளை இயல்பாக்குவதே வழக்காறு என்று நான் சொன்னது போல் உள்ளது எனவே sin nx இயல்பாக்கப்படவில்லை ஏனென்றால் தொகையீடு என்னவென்று பார்ப்போம் நான் 0 முதல் L தொகையீடு செய்தால் nπLx dx இதுL2 ஆக வெளிவருகிறது எனவே அதை இயல்பாக்குவதற்கு நான் எழுத வேண்டும் எனவே ஒரு பெட்டி அலை செயல்பாட்டில் இயல்பாக்கப்பட்ட துகள் sinnπxLL2 ஆக இருக்கும் இது 2LsinnπxL ஆகும் ஆர்த்தோ இயல்பானது என்னவென்றால் 2LsinmπxLsinnπxLdxmn எனவேmn போது அது 1 ஆகும் m≠n இது 0 ஆக இருக்கும்போது அதை நீங்களே சரிபார்க்கலாம் Cn நேரம் இயல்பாக்கப்பட்ட அலை செயல்பாடு என்பதால் அதே எல்லை நிலையை பூர்த்திசெய்யும் பாதிப்புக்கு முழுமையானது என்பதே உரிமைகோரல் இதை n என எழுதுகிறேன் அங்கு n2LsinnπxL Cn ஐ எவ்வாறு தீர்மானிப்பது நான் f ஐ mdx ஆல் பெருக்கி இன்டர்கிரேட் ∞ முதல் இந்த விஷயத்தில் 0 முதல் L ஆக மாறுகிறது இது nCn ∞mxndx க்கு சமம் மற்றும் ஆர்த்தோ இயல்பால் இது nCnmn ஆகிறது இது Cm க்கு சமம் எனவே நாங்கள் Cm அதாவது Cn என்பது fxndx ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதாவது முழுமையான தேவைகள் இப்போது நான் முழுமையை வேறு வடிவத்தில் எழுதப் போகிறேன் அது பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் டைராக் டெல்டா செயல்பாட்டின் அடிப்படையில் முழுமையை எழுதுகிறேன் எனவே நாம் இப்போது கூறியது என்னவென்றால் fxnCnn இல் Cn ∞f மற்றும் இந்த fxnxdx ஐ எழுத அனுமதிக்கிறேன் ஏனென்றால் x என்பது ஒரு போலி மாறி x நான் ஆரம்பத்தில் பயன்படுத்துகிறேன் எனவே நான் அதை மீண்டும் பயன்படுத்த விரும்பவில்லை பின்னர் நான் fxn ∞fxnxdxn வைத்திருக்கிறேன் நான் விதிமுறைகளை மறுசீரமைத்து இதை ∞dxfx என்று எழுதலாம் பின்னர் தொகையை உள்ளே எடுக்கலாம் ஏனெனில் அது n மற்றும் nnxn இல் மட்டுமே செயல்படுகிறது இதுதான் நமக்கு முழுமை அளிக்கப்படுகிறது இப்போது fx ∞dxfxδx x என்பதையும் நான் அறிவேன் இது உடனடியாக எனக்கு இந்த 2 விஷயங்களையும் ஒன்றாகச் சொல்கிறது nnxnxδx x என்று சொல்லுங்கள் அதே விஷயத்தை நான் எழுதவும் குறியீடுகளை nnxnx s 1 ஐ ஆக மாற்றவும் முடியும் ஏனெனில் டெல்டா செயல்பாடு நான் x மற்றும் x குறியீடுகளை மாற்றினால் பரவாயில்லை எனவே இது முழுமையை வெளிப்படுத்தும் மற்றொரு வழி எனவே இந்த விரிவுரையைக் கணிதத்தின் அறிமுகத்துடன் எண் 1 ஐ எழுதி முடிக்கிறேன் n ஒரு ஆர்த்தோனார்மல் செயல்பாடுகளின் தொகுப்பினை அமைக்கும் இதன் பொருள் என்னவென்றால் ∞mxnxmn n இயல்பாக்கப்பட்ட பிற நியதி ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகிறது அதாவது ∑nxnxδx x அடுத்த விரிவுரையில் குவாண்டம் இயக்கவியலுக்கான ஹைசன்பெர்க் Heisenberg's மற்றும் ஷ்ரோடிங்கரின் Schrödinger's அணுகுமுறைகளின் சமநிலையைக் காட்ட இந்த பண்புகளைப் பயன்படுத்துவேன்